வணக்கம் மற்றும் தொகுதி 1 இன் பிரிவு 7 க்கு வரவேற்கிறோம் இந்த அலகு என்பிஏ கண்டுபிடித்த திட்ட விளைவுகள் பற்றியதாகும் முந்தைய பிரிவில் நாம் நிரல் கல்வி நோக்கங்களைப் பார்த்தோம் இது ஒரு பொறியியல் திட்டத்தின் பட்டதாரிகள் பட்டம் பெற்ற 4 5 ஆண்டுகளுக்குப் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறுகிறது எனவே இந்த திட்ட கல்வி நோக்கங்கள் உண்மையில் பட்டதாரிகளின் செயல்பாடு அடைய வேண்டிய ஒரு வகையான இலக்கை வழங்குகின்றன பின்னர் நம்மிடம் நிரல் குறிப்பிட்ட விளைவுகள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட பொறியியல் திட்டத்தில் பட்டம் பெறும் நேரத்தில் பட்டதாரி என்ன செய்ய முடியும் என்பவை அவை அதாவது நிரல் குறிப்பிட்ட விளைவுகள் குறிப்பிட்ட கிளைக்கு மிகவும் குறிப்பானவை அது சிவில் இன்ஜினியரிங் என்றால் அனைத்து திட்ட குறிப்பிட்ட விளைவுகளும் சிவில் இன்ஜினியரிங் தொடர்பானதாக இருக்க வேண்டும் முந்தைய அலகில் அதை நாம் புரிந்துகொண்டோம் இந்த அலகில் பொறியியல் சிக்கல்களின் தன்மையைப் புரிந்துகொள்ள முயற்சித்து பின்னர் 12 இல் 5 நிரல் விளைவுகள் PO1 PO2 PO3 PO4 மற்றும் PO5 ஆகியவற்றை அடைய உதவும் செயல்பாடுகளை அடையாளம் காண அல்லது எடுத்துக்காட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் மறுபரிசீலனை செய்வதற்கான நிரல் விளைவுகள் என்ன எந்தவொரு பொறியியல் திட்டத்தின் பட்டதாரிகளும் பட்டப்படிப்பு நேரத்தில் அடைய வேண்டியது நிரல் விளைவுகள் இந்த நிரல் விளைவுகள் திட்டம் குறிப்பிடப்படாதவை அதாவது அனைத்து பொறியியல் திட்டங்களின் பட்டதாரிகளும் இந்த நிரல் விளைவுகளை அடைய வேண்டும் மேலும் அவை தேசிய அங்கீகார வாரியத்தால் அடையாளம் காணப்படுகின்றன ஆகவே அங்கீகாரத்தின் தற்போதைய சூழலில் உள்ள எந்தவொரு நிறுவனமும் நிரல் விளைவுகளை எழுதவோ மாற்றவோ முடியாது பல்வேறு நிறுவனங்கள் வழங்கிய பின்னூட்டத்தின் அடிப்படையில் அவை நேரத்துடன் மாறக்கூடும் ஆனால் அந்த வகையான மாற்றங்கள் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இப்போது வரை NBA ஆல் கூறப்பட்ட நிரல் விளைவுகள் வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் பட்டதாரி பண்புகளுடன் இணக்கமாக உள்ளன வாஷிங்டன் உடன்படிக்கை உண்மையில் குடை ஒப்பந்தமாகும் அதில் வாஷிங்டன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அனைத்து நாடுகளும் உண்மையில் தங்கள் திட்டங்களை வாஷிங்டன் உடன்படிக்கையால் அடையாளம் காணப்பட்ட விளைவுகள் அல்லது பட்டதாரி பண்புகளின் படி நடத்துவதாக உறுதியளிக்கின்றன நாம் பட்டதாரி பண்புகளை அப்படியே நகலெடுக்க வேண்டியதில்லை ஆனால் ஒவ்வொரு நாடும் தங்கள் பட்டதாரி பண்புக்கூறுகள் அல்லது நிரல் விளைவுகளை வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் பட்டதாரி பண்புகளுக்கு ஏற்ப மீண்டும் எழுதுவார்கள் அதைத்தான் இந்தியாவும் செய்துள்ளது எனவே நிரல் விளைவுகளின் எண்ணிக்கை 12 ஏபிஇடி போன்ற சிலவற்றில் அவை 11 ஆகும் ஆனால் நீங்கள் அவற்றை ஒன்றாகப் பார்க்கும்போது அவை ஒரே மாதிரியாக வாஷிங்டன் உடன்படிக்கைக்கு ஏற்ப இருக்கின்றன மேலும் 12 நிரல் விளைவுகளையும் அடைய வேண்டும் நாம் பார்ப்பது போல் நீங்கள் அடைய விரும்பும் அதே அளவிற்கு அவை அனைத்தையும் அடைவது அவ்வளவு சுலபமல்ல எனவே எல்லா பொறியியல் திட்டங்களாலும் அல்லது அதிலிருந்து பட்டம் பெறும் மாணவர்களாலும் ஒவ்வொரு விளைவையும் அதே நிலையில் அடைய இயலாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவற்றை ஒரே நிலைக்கு அடைய முடியாவிட்டால் ஒவ்வொரு நிரலும் ஒவ்வொரு பி வையும் வளங்களுடன் உங்களிடம் உள்ள மாணவர்களுடன் ஒரு குறிப்பிட்ட பி கொண்ட நிரலுடன் குறிவைத்து அடையலாம் 50 மட்டத்திலும் 30 மட்டத்திலும் நீங்கள் தொடர்புபடுத்தும் எந்த எண்ணையும் நீங்களே வரையறுக்க முடியும் எனவே அனைத்து நிரல் விளைவுகளும் ஒரே நிலைக்கு அடையப்பட வேண்டும் என்பது கட்டாயமில்லை PO களின் விரைவான மறுஆய்வு 12 PO களில் 5 மட்டுமே தொழில்நுட்ப மற்றும் ஒழுங்கு விளைவுகளாக இருப்பதைக் குறிக்கிறது அதாவது அவை பொறியியலுடன் நேரடியாக தொடர்புபடுத்தப்படலாம் 12 இல் 5 தொழில்நுட்ப இயல்புடையவை மீதமுள்ளவை தொழில்முறை விளைவுகள் என்று நாங்கள் அழைக்கிறோம் மேலும் அவை பொதுவான அல்லது மாற்றத்தக்க திறன்கள் அல்லது விளைவுகள் என்றும் மற்றவர்களால் அறியப்படுகின்றன எனவே தொழில்முறை விளைவுகளுடன் திட்ட விளைவுகள் அல்லது தொழில்நுட்ப விளைவுகளின் கலவையாக பி க்களை ஒருவர் காணலாம் மூன்று பி ஓக்கள் சிக்கலான பொறியியல் பிரச்சனைகளை குறிப்பிடுகின்றன சிக்கலான பொறியியல் பிரச்சனை என்ற சொல் பி க்களால் மிகவும் வலுவாகப் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவை என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இரண்டு பி ஓக்கள் சிக்கலான பொறியியல் செயல்பாடுகளையும் இரண்டு பி க்கள் சூழ்நிலை அறிவையும் குறிப்பிடுகின்றன நீங்கள் பேசும் எந்தவொரு பொறியியல் சிக்கலின் பிரச்சினைகளில் ஒன்று ஒரு உண்மையான உலக பொறியியல் சிக்கல் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அமைந்துள்ளது இந்த பிரச்சினையின் தீர்வு உலகளவில் பொருந்தாது எனவே நிஜ உலக பொறியியல் சிக்கல்களை நீங்கள் அடையாளம் காணும்போது அல்லது வகுக்கும்போது நிறைய சூழ்நிலை அறிவு இணைக்கப்படுகிறது அதை எந்த பொறியியலாளரும் பாராட்ட வேண்டும் இப்போது வாஷிங்டன் உடன்படிக்கையால் வகைப்படுத்தப்பட்ட சிக்கலான பொறியியல் சிக்கல்கள் என்ன அவை பரந்த அளவிலான அல்லது முரண்பட்ட தொழில்நுட்ப பொறியியல் மற்றும் பிற சிக்கல்களை உள்ளடக்கியது மற்ற சிக்கல்கள் என்ன நீங்கள் ஒரு சிக்கலைப் பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு உண்மையான உலகப் பிரச்சினையை எடுக்கும்போது நீங்கள் எந்தத் தீர்வைத் தயாரித்தாலும் அது சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்கேற்ப இருக்கலாம் அல்லது போதுமானதாக இருக்கலாம் ஆனால் சமூகத்தின் பிற பிரிவுகள் எதிர்மறையான வழியில் பாதிக்கப்படலாம் எனவே யாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறோம் பல பொறியியல் சிக்கல்கள் மிகவும் சிக்கலானவை உங்களிடம் பரந்த அளவிலான மற்றும் முரண்பாடான சிக்கல்கள் உள்ளன மேலும் ஒரு சிக்கலான பொறியியல் சிக்கலைப் பற்றி நீங்கள் பேசும்போது அதற்கு வெளிப்படையான தீர்வு இல்லை இது அத்தியாய சிக்கலின் முடிவு போன்றதல்ல உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட தீர்வு மட்டுமே உள்ளது ஒரு உரை புத்தகத்தில் அத்தியாயத்தின் முடிவில் உள்ள சிக்கல்களுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உள்ளது இங்கே ஒரு உண்மையான உலக பொறியியல் சிக்கலுக்கு ஒரு தீர்வு இல்லை வெளிப்படையான தீர்வும் இல்லை அதன் மற்றொரு அம்சம் அவை பரவலாக மாறுபட்ட தேவைகளைக் கொண்ட பங்குதாரர்களின் பல்வேறு குழுக்களை உள்ளடக்கியது பல முறை பரவலாக மாறுபடும் இந்த தேவைகளை தீர்க்கக்கூடிய சிக்கலில் சமாதானம் செய்ய முடியாது நீங்கள் எந்தக் குழுவைச் சந்திக்க முயற்சிக்கிறீர்கள் அல்லது யாரை திருப்திப்படுத்துகிறீர்கள் சமூகத்தின் எந்தப் பிரிவு எதிர்மறையாக பாதிக்கப் படுகிறது என்ற பொருளில் முழு பிரச்சனையும் அரசியல் ஆகத் தொடங்குகிறது மீண்டும் அவை பலவிதமான குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலில் அதே தீர்வு விரும்பத்தக்கதாக இருக்கலாம் மற்றும் வேறு சில சூழலில் ஏற்படும் விளைவுகள் வேறுபட்டதாக இருக்கும் அதன் விளைவுகள் வேறுபட்டது எடுத்துக்காட்டாக நகர்ப்புற சூழலில் வழங்கப்படும் ஒரு தீர்வு அதன் விளைவுகள் கிராமப்புற சூழலில் இல்லை என்று சொல்லலாம் அதே தீர்வைப் பயன்படுத்த முயற்சித்தால் அது எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கக்கூடும் எனவே இது சிக்கலான பொறியியல் சிக்கல்களின் மற்றொரு அம்சமாகும் மேலும் ஒரு சிக்கலான பொறியியல் சிக்கலில் பல கூறு பாகங்கள் மற்றும் பல துணை சிக்கல்கள் உள்ளன அவை அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் சிக்கலான பொறியியல் சிக்கல்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் வறண்ட மண்டலத்தில் உள்ள கிராமங்களுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் குடிப்பதற்கான நீர் வழங்குவதற்கான திட்டமிடல் என்று சொல்லலாம் இது நாம் குறிப்பிட்ட அம்சங்களுக்கு வழிவகுக்கும் இந்த அம்சங்கள் அனைத்தும் பொருந்தும் இந்த வகையான சிக்கலை தீர்க்க அவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு நதிப் படுகையில் கிடைக்கக்கூடிய நீரையும் அதன் பயன்பாட்டையும் நிர்வகிக்க ஒரு கருவி அமைப்பை வடிவமைக்கவும் தற்போது உங்களுக்குத் தெரியும் ஒவ்வொரு நதிப்படுகையும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே இருப்பதால் எப்போதும் மிகப் பெரிய மோதல்கள் உள்ளன எனவே கிடைக்கக்கூடிய நீர்வளங்களை நிர்வகிப்பது தொடர்பான எதையும் உண்மையிலேயே தீர்க்க முயற்சித்தால் நதிப் படுகை என்பது மிகவும் சிக்கலான பிரச்சினையாகும் 2 லட்சத்திற்கும் குறைவான மக்கள்தொகை கொண்ட நகரத்தில் பெரிய அளவிலான ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஒரு அமைப்பை வடிவமைக்கவும் சிறிய நகரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பெரியநகரத்தில் பிரச்சினைகள் வேறுபட்டவை ஒரு நகரம் அல்லது மாவட்டத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்கான தரத்தை மேம்படுத்தவும் இதை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன் மின்சார விநியோகத்தின் தரம் ஒருபோதும் திருப்திகரமாக இல்லை மேலும் விஷயங்கள் மிகவும் எளிதானவை அல்ல என்பதையும் பொதுவான தீர்வோடு எந்தவொரு முன்மொழியப்பட்ட தீர்வையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையில் மோதல் இல்லாமல் யானை நடைபாதையை நிர்வகிக்க ஒரு அமைப்பை வடிவமைக்கவும் இது நாட்டின் தென் மாநிலங்களிலும் சமீபத்தில் அனுபவித்த பிரச்சினையாகும் மனித மக்கள்தொகை அதிகரிக்கும் போது யானைகள் நகரும் யானை தாழ்வாரங்களை ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கலாம் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையில் எப்போதும் மோதல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நடைபாதையை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது ஒரு தொழில்நுட்ப மற்றும் சிக்கலான சமூகப் பிரச்சினையாகும் இப்போது சிக்கலான பொறியியல் நடவடிக்கைகள் என்ன முதலாவதாக ஒரு சிக்கலான பொறியியல் செயல்பாட்டில் பல்வேறு வளங்கள் மக்கள் பணம் உபகரணங்கள் பொருட்கள் தகவல் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் அவை பரந்த அளவிலான அல்லது முரண்பட்ட தொழில்நுட்பங்களுக்கிடையேயான தொடர்புகளிலிருந்து எழும் குறிப்பிடத்தக்க சிக்கல்களைத் தீர்ப்பதை உள்ளடக்கியது அதாவது சிக்கலான பொறியியல் செயல்பாடுகள் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதோடு அதற்கு ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க மட்டுமே முயற்சி செய்யாமல் அவற்றை ஒன்றாகப் பயன்படுத்துவதற்கோ அல்லது இந்த சிக்கல்களை ஒன்றாகக் கையாள்வதற்கோ அழைப்பு விடுகின்றன பொறியியல் கொள்கைகளின் அறிவின் ஆக்கபூர்வமான பயன்பாட்டில் ஈடுபடுங்கள் முந்தைய அனுபவங்களுக்கு அப்பால் நீட்டிக்க முடியும் தற்போது ஒரு சிக்கலான பொறியியல் சிக்கலுக்கு ஒரு தீர்வை வழங்க முந்தைய அனுபவம் எதுவும் இல்லை இப்போது PO1 க்கு வருவோம் அதுதான் சிக்கல் விளைவு 1 இது பொறியியல் அறிவு என்று பெயரிடப்பட்டுள்ளது சிக்கலான பொறியியல் சிக்கல்களுக்கு தீர்வு காண கணிதம் அறிவியல் பொறியியல் அடிப்படைகள் மற்றும் ஒரு பொறியியல் நிபுணத்துவம் பற்றிய அறிவைப் பயன்படுத்துங்கள் என்று அறிக்கை கூறுகிறது நீங்கள் பார்த்தால் அதில் உள்ள அனைத்து முக்கிய வார்த்தைகளுடனும் சிறிது நேரம் செலவிடுவோம்

முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் உண்மையில் அந்த வரி தலைகீழாக இருந்திருக்கலாம் கணிதம் அறிவியல் பொறியியல் அடிப்படைகள் மற்றும் பொறியியல் நிபுணத்துவம் ஆகியவற்றின் அறிவைப் பயன்படுத்தும் சிக்கலான பொறியியல் சிக்கல்களைத் தீர்க்க என்று நான் சொல்ல முடியும் எனவே சிக்கலான பொறியியல் சிக்கலைத் தீர்ப்பது இதன் மையமாகும் ஆனால் இந்த பொறியியல் சிக்கல்களை நீங்கள் உள்ளுணர்வு வழி அல்லது தற்காலிக முறை அல்லது சோதனை மற்றும் பிழை என்ற முறையில் அல்லாமல் கணிதம் அறிவியல் மற்றும் பொறியியல் அடிப்படைகளின் அறிவை முறையான வழியில் பயன்படுத்துகிறீர்கள் அதுதான் நிரல் விளைவுகளில் ஒன்றாகும் ஒருவிதத்தில் பெரும்பான்மையான பொறியியல் படிப்புகள் முக்கியமாக இந்த விளைவை நிவர்த்தி செய்கின்றன நீங்கள் ஏதேனும் பொறியியல் படிப்பை எடுத்தால் பொறியியல் அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு இடையிலான வேறுபாடுகளையும் வேறுபடுத்த வேண்டும் உதாரணமாக வெப்ப இயக்கவியல் குறித்த ஒரு பாடநெறி ஒரு பொறியியல் அறிவியல் பாடமாக அமைகிறது என்று நான் கருதுகிறேன் எந்தவொரு வெப்ப பரிமாற்றமும் எந்த வெப்ப பரிமாற்ற கருவிகளின் வடிவமைப்பும் வெப்ப பொறியியலின் கீழ் ஒரு பொறியியல் பாடமாக இருக்கும் ஆனால் பெரும்பாலான பொறியியல் படிப்புகள் இந்த விளைவை எதிர்கொள்ளக்கூடும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல நிறுவனங்களில் பொறியியல் சிக்கல்களைத் தீர்ப்பதில் மதிப்பீடு மிகக் குறைவு சிக்கலான பொறியியல் சிக்கல்களைத் தவிர்த்து விடுகிறது சில நிறுவனங்கள் மற்றும் சில பாடங்களில் சில கல்லூரிகள் பொறியியல் சிக்கல்களை அறிமுகப்படுத்துகின்றன நீங்கள் தேர்வுத் தாள்களைப் பார்த்தால் அவை அவ்வாறு செய்கின்றன ஆனால் போதுமானதாக இல்லை சரியா கேட்கப்படும் கேள்விகளின் சதவீதம் மிகவும் சிறியதாக இருக்கும் அத்தியாயத்தின் முடிவில் உள்ள சிக்கல்கள் குறைந்தபட்சம் இந்த பி வை குறிப்பிடலாம் அத்தியாயத்தின் முடிவில் உள்ள சிக்கல்கள் முக்கியமாக நன்கு வரையறுக்கப்பட்ட சிக்கல்கள் அவை கடினமாக இருக்கலாம் சிரமமும் சிக்கலும் மாற்றி ஒன்றோடொன்று பயன்படுத்தப்படக்கூடாது ஒவ்வொரு சிக்கலும் எளிதானதாக இருக்காது ஆனால் அது தானாகவே சிக்கலான பிரச்சனையாக மாறாது எனவே பல படிப்புகள் அத்தியாயத்தின் முடிவில் உள்ள சிக்கல்கள் போன்ற சோதனைகள் மற்றும் தேர்வுகளை சிக்கலாக கொடுக்கும் எனவே அந்த அளவிற்கு இந்த படிப்புகளில் பெரும்பாலானவை இந்த பி வை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உரையாற்றுகின்றன பெரும்பான்மையான படிப்புகள் அடிப்படை அறிவியல் அல்லது பொறியியல் அறிவியலைச் சேர்ந்தவை அவை பொறியியல் சிக்கல்களை நேரடியாக தீர்க்காது அவை முன்நிபந்தனைகள் மட்டுமே ஆனால் நேரடியாக பொறியியல் பிரச்சினைகள் அல்ல மற்றும் செயல்பாடுகளின் சில எடுத்துக்காட்டுகள் இப்போது நாங்கள் சில எடுத்துக்காட்டுகளை வழங்க முயற்சிக்கிறோம் இந்த நடவடிக்கைகளின் மூலம் நீங்கள் அதை உங்கள் பாடத்திட்டத்தில் உருவாக்கினால் நீங்கள் இந்த குறிப்பிட்ட PO ஐ உரையாற்றுவீர்கள் எந்த நடவடிக்கைகள் போன்றவை அத்தியாயத்தின் முடிவில் உள்ள சிக்கல்களை தீர்க்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய குறைந்தபட்ச வேலை இது தான் கொடுக்கப்பட்ட பொறியியல் சிக்கல் வடிவமைக்கப்பட்ட சூழலைப் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் ஒரு வழக்கு ஆய்வை வழங்குவதன் மூலம் ஒரு வழக்கு ஆய்வின் விளக்கம் மற்றும் அதன் மூலம் இயங்கும் சூழலைப் புரிந்து கொள்ள வேண்டும் சூழலைப் புரிந்துகொள்வதே குறிக்கோள் சிக்கலான பொறியியல் சிக்கல்களின் தன்மையைப் புரிந்து கொள்ளுங்கள் இது வழக்கு ஆய்வுகள் மூலமாகவும் வழங்கப்படலாம் மேலும் சிக்கலான பொறியியல் சிக்கல்களுக்கான எடுத்துக்காட்டுகளை மாணவர்களிடம் கேட்கலாம் அருகிலுள்ள பகுதியில் உள்ள ஒரு சிக்கலைக் கண்டறிந்து அவற்றை வகுக்குமாறு அவர்களிடம் நீங்கள் பரவலாகக் கேட்கலாம் உருவாக்கப்படாவிட்டால் குறிப்பிட்ட பொறியியல் சிக்கலின் பல்வேறு அம்சங்களை விவரிக்க சொல்லலாம் கொடுக்கப்பட்ட சிக்கலான சிக்கலுக்கு பல தீர்வுகளை கொடுங்கள் அதுவும் வழக்கு ஆய்வுகள் மூலம் மட்டுமே செய்ய முடியும் இப்போது PO2 வை PO1 உடன் ஒப்பிடும்போது மிகவும் சிக்கலானது மற்றும் கடினம் கணிதம் இயற்கை அறிவியல் மற்றும் பொறியியல் விஞ்ஞானங்களின் முதல் கொள்கைகளைப் பயன்படுத்தி கணிசமான முடிவுகளை அடையாளம் காணவும் வகுக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் மற்றும் சிக்கலான பொறியியல் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்யவும் இங்கே அறிக்கை கூறுகிறது ஒரு முக்கியத்துவம் என்னவென்றால் நீங்கள் உள்ளுணர்வாகவும் வெளிப்படையாகவும் தீர்வுகளை உருவாக்கக்கூடாது அல்லது நீங்கள் தற்காலிக தீர்வுகளை உருவாக்கக்கூடாது நீங்கள் முதல் கொள்கைகளிலிருந்து செயல்பட வேண்டும் இப்போது நீங்கள் முக்கிய வார்த்தைகளை எடுத்துக் கொண்டால் இந்த PO ஐ உரையாற்றுவதில் உள்ள செயல்பாடுகளைப் பார்த்தால் முதலில் 'அடையாளம்' காண்பது சிக்கல் அடையாளம் காண்பது அதாவது நீங்கள் உங்கள் மாணவர்களுக்கு ஒரு அனுபவத்தை அளித்து சிக்கல்களை அடையாளம் காண அவர்களுக்கு வசதி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த PO ஐ அடைகிறீர்கள் குறைந்தபட்சம் யாராவது ஒரு சிக்கலை அடையாளம் கண்டிருந்தால் சிக்கலை இன்னும் தொழில்நுட்ப அர்த்தத்தில் உங்களால் உருவாக்க முடியுமா எனவே அடையாளம் காணப்பட்ட சிக்கலின் வாய்மொழி விளக்கத்தை ஒரு பொறியியல் வழியில் வகுப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி தேவைப்படும் மேலும் இது எவ்வளவு அனுமானங்களையும் உள்ளடக்கும் மேலும் அந்த அனுமானங்கள் குறிப்பிட்ட சூழலில் மட்டுமே நியாயமானவை எல்லா சூழலிலும் இல்லை எனவே நீங்கள் உருவாக்கும் போது நீங்கள் என்ன அனுமானங்களைச் செய்கிறீர்கள் என்பது குறித்து நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் வடிவமைக்கப்பட்ட பின்னர் நிறைய இலக்கியங்கள் கிடைக்கும் இப்போதெல்லாம் இது வலைதளத்தில் கிடைக்கிறது நீங்கள் இலக்கியத்தை ஆராய்ச்சி செய்து தொடர்புடைய இலக்கியங்களை அடையாளம் கண்டு அதைப் படிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் சிக்கலை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் தவறான பகுப்பாய்வு செய்யப்பட்ட சிக்கலை விரிவான பகுப்பாய்வு மூலம் நன்கு வரையறுக்கப்பட்ட சிக்கலாக மாற்றி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் பின்னர் நீங்கள் உறுதியான முடிவுகளை அடைய வேண்டும் இந்த கட்டத்தில் நீங்கள் உருவாக்கும் அனுமானங்களின் அடிப்படையில் சிக்கலை உருவாக்கும் விதத்தில் நீங்கள் ஒரு இறுதி முடிவை அடைகிறீர்கள் ஆனால் இவை அனைத்திலும் பகுப்பாய்வு அல்லது இலக்கிய ஆராய்ச்சி உருவாக்கம் ஆகியவற்றின் மூலம் கணிதம் இயற்கை அறிவியல் மற்றும் பொறியியல் அறிவியல் ஆகியவற்றின் முதல் கொள்கைகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது சிக்கல் அறிக்கை கட்டுமானம் சிக்கல் உருவாக்கம் மற்றும் சுருக்கம் தகவல் மற்றும் தரவு சேகரிப்பு மாதிரி மொழிபெயர்ப்பு சரிபார்ப்பு சோதனை வடிவமைப்பு பரிசோதனை முடிவுகளின் விளக்கம் செயல்படுத்தல் ஆவணப்படுத்துதல் பின்னூட்டம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் மாணவருக்கு இவை அனைத்தையும் செய்ய பயிற்சி அளிக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல ஆனால் பல்வேறு படிப்புகள் மூலம் ஒரு மாணவர் ஒரு பொறியியல் மாணவர் இந்த அனைத்து செயல்களையும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவே உங்களுக்கு 4 ஆண்டுகள் மற்றும் 30 35 படிப்புகள் உள்ளன உங்களிடம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கலாம் இவை அனைத்தினூடாக இந்த அம்சங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் மாணவர் அனுபவிக்க வேண்டும் மற்றும் இந்த அளவுகோல்களைப் பொறுத்து மாணவர் செயல்திறனை மதிப்பீடு செய்யும் அளவிற்கு நிரல் இருக்க வேண்டும் இறுதி முடிவு குறிப்பிட்ட கருத்து அல்லது உள்ளுணர்வு அடிப்படையில் இல்லாமல் கணிதம் மற்றும் பொறியியல் அறிவியல் முதல் கொள்கைகளைப் பயன்படுத்தி இருக்க வேண்டும் பெரும்பாலான திட்டங்களில் இந்த நடவடிக்கைகளின் ஒரு சிறிய துணைக்குழுவைக் கூட குறிக்கும் படிப்புகள் இல்லை எனவே தற்போது பொறியியல் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாலோ அல்லது அதிகமாக நடத்தப்படுவதாலோ என்ன நடக்கிறது மாறாக எந்தவொரு நிரலும் உண்மையில் இந்த எந்தவொரு கருத்தையும் தீர்க்கவில்லை எனவே எல்லா இடங்களிலும் பாடத்திட்டமும் அதன் செயல்பாடும் மேலும் திருத்தப்பட வேண்டும் PO2 உரையாற்றப்படுவதை உறுதிசெய்ய திருத்தப்பட வேண்டும் இந்த நடவடிக்கைகளை சிறிய மற்றும் பெரிய அளவிலான திட்டங்களில் மட்டுமே சேர்க்க முடியும் சிறிய திட்டம் மற்றும் பெரிய திட்டம் என்று சொல்வது மட்டும் செயல்படாது அவர்கள் அதை ஒழுங்காக திட்டமிட வேண்டும் மற்றும் இந்த முறைகள் மூலம் மாணவர்களை எடுத்து மதிப்பீடு செய்ய வேண்டும் சில படிப்புகளில் குழு பணிகள் மூலமாகவும் உரையாற்ற முடியும் ஆனால் இதற்கு பயிற்றுவிப்பாளரின் சார்பாக கணிசமான திட்டமிடல் தேவைப்படுகிறது மற்றும் குழுவின் ஒவ்வொரு உறுப்பினரின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கு பொருத்தமான சொற்களை உருவாக்குதல் வேண்டும் ஒரு குழு பணி 2 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் 2 மாதங்கள் முழுநேர செயல்பாடு அல்ல ஆனால் 2 மாத காலத்திற்குள் செய்கின்றனர் ஆனால் ஒரு குழுவாக தொடர்பு கொள்கின்றனர் இத்தகைய பணிகளை வடிவமைக்க முடியும் இங்கே PO2 இன் சில செயல்பாடுகள் உங்கள் பொறியியல் கிளைக்கு பொருத்தமான கடினமான சிக்கல்களை அடையாளம் காணவும் பொருத்தமான அனுமானங்களைச் செய்யுங்கள் குறிப்பாக தீர்வு காணப்பட வேண்டிய சூழலில் அடையாளம் காணப்பட்ட சிக்கலான பொறியியல் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உருவாக்க இது உதவும் அனைத்து பொறியியல் மாணவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்கள் தவறாக வரையறுக்கப்பட்ட சிக்கலில் இருந்து நன்கு வரையறுக்கப்பட்ட சிக்கலுக்கு வரும் போது நீங்கள் ஏராளமான அனுமானங்களைச் செய்ய வேண்டும் இந்த அனுமானங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் அதை எழுதாவிட்டால் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான செயலாகும் குறைந்தது 2 அல்லது 3 படிப்புகளில் ஆசிரியர்கள் இந்தச் செயல்பாட்டை இணைக்க வேண்டும் தொடர்புடைய இலக்கியங்களின் கணக்கெடுப்பின் அடிப்படையில் கடினமான பொறியியல் சிக்கலை உருவாக்குவதில் செய்யப்பட்ட அனுமானங்களை நியாயப்படுத்துங்கள் ஆனால் இதற்கு நிறைய வேலை தேவைப்படுகிறது மற்றும் மிக விரிவாகத் தயாரித்தல் வேண்டும் அனுமானங்களை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றை நியாயப்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்ற பல வழக்கு ஆய்வுகளை ஆராய வேண்டும் மேலும் செயல்பாடுகள் சிக்கல்களுக்கான தீர்வுகளின் இறுதி பயனர்களின் தேவைகளைப் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலகை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் அங்கு நீங்கள் வாகனங்களின் எண்ணிக்கை வாகனங்களின் வகைகள் மக்கள் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகரும் விதம் ஆகியவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒருவர் முழு விஷயத்தையும் படித்து அதன் தேவைகள் என்ன என்பதை எழுதிக் கொள்ளலாம் இத்தகைய பணிகளை மாணவர்களுக்கு வழங்க முடியும் வடிவமைக்கப்பட்ட சிக்கலைத் தீர்க்கும் முறையை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கவும் ஒரு சிக்கல் வடிவமைக்கப்பட்டவுடன் பல்வேறு தீர்வுகளை ஆராயலாம் அதில் நீங்கள் ஒரு முறையைத் தேர்வுசெய்து அதன் மூலம் முழு நியாயத்தையும் அளிக்கலாம் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி வடிவமைக்கப்பட்ட பொறியியல் சிக்கலுக்கு தீர்வை உருவாக்கக்கூடிய வன்பொருள் மென்பொருள் தயாரிப்புகள் மற்றும் செயல்முறைகளை குறிப்பிடவும் விவரக்குறிப்பின் செயல்முறை பெரும்பாலான பொறியியல் திட்டங்கள் அந்த அனுபவத்தை அளிக்கவில்லை அதுவே மிக முக்கியமான செயல்பாடு மற்றும் விவரக்குறிப்புகளுடன் தொடங்கி அவற்றை நியாயப்படுத்தாமல் எந்தவொரு பொறியியல் நடவடிக்கையும் எப்போதும் செய்யப்படுவதில்லை எனவே இவை சில சாத்தியமான செயல்பாடுகள் ஆனால் இந்த நடவடிக்கைகள் வெறுமனே பாடநூல் வகை அல்ல அல்லது நம் தற்போதைய தேர்வு முறை என்பதன் எல்லைக்குள் வரவில்லை PO3 ஐ பார்க்கும்போது தீர்வுகளின் வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி என்பது தலைப்பு கடினமான பொறியியல் சிக்கல்களுக்கு வடிவமைப்பு தீர்வுகள் மற்றும் வடிவமைப்பு அமைப்பு கூறுகளுக்கு பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றின் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் செயல்முறைகள் இருக்க வேண்டும் என்று அறிக்கை கூறுகிறது இது மிகவும் உயரமான வரிசைமுறை இப்போது இந்த குறிப்பிட்ட பி வைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கும்போது பொறியியல் சிக்கல்களுக்கான தீர்வுகளை வடிவமைப்பதை திட்டங்கள் மற்றும் பணிகள் மூலம் மட்டுமே அனுபவிக்க முடியும் சோதனைகள் மற்றும் தேர்வுகள் போன்ற மிகச் சிறிய செயல்பாட்டைத் தவிர வேறு எதையும் நீங்கள் செய்ய முடியாது பொறியியல் சிக்கலுக்கான தீர்வை வடிவமைப்பது மிக அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயலாகும் உதாரணமாக இறுதி செமஸ்டர் தேர்வில் கூட நீங்கள் ஏதேனும் ஒரு தேர்வுத் தாளை எடுத்துக் கொண்டால் நீங்கள் வழக்கமாக எந்தவொரு கேள்வியும் அரை மணி நேரத்திற்கு மேல் எடுக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு சராசரி மாணவர் அரை மணி நேரத்திற்குள் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் அரை மணி நேர செயல்பாட்டுக்கு பொருந்தக்கூடிய இந்த அளவுகோல்களுக்கு கவனம் செலுத்தும் பொறியியல் சிக்கல்களை நீங்கள் வடிவமைக்க முடியாது எனவே இது போன்ற வடிவமைப்பு தீர்வுகளை வரையறுக்கப்பட்ட நேர எழுத்து தேர்வுகளில் பொருத்த முடியாது சேர்க்க முடியாது அடையாளம் காணப்பட்ட சில படிப்புகளில் சிறிய பணிகள் மூலம் ஒரு அமைப்பின் கூறுகளை வடிவமைக்க முடியும் எனவே ஒரு இயந்திர கூறு வடிவமைக்கப்பட வேண்டும் அல்லது சில செயல்பாடுகளைச் செய்ய ஒரு மின்சுற்று வடிவமைக்கப்பட வேண்டும் இதுபோன்ற செயல்களை செய்ய முடியும் என்று நீங்கள் கூறலாம் குறைந்தபட்ச வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குள் கூறுகளை வடிவமைக்க முடியும் கூறுகள் மற்றும் செயல்முறைகளின் வடிவமைப்பு அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான தீர்வுகளிலிருந்து உருவாக வேண்டும் எனவே இங்கே வடிவமைப்பு அளவுகோல் மற்றும் விவரக்குறிப்பு ஒரு செயல்பாடு ஆகும் நாம் வகைபிரிப்பிற்கு வரும்போது இதைப் பற்றி அதிகம் பேசுவோம் பொறியியல் கல்வியில் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவை இதைப் பற்றி சிறிதளவு கவனத்தையும் பெறவில்லை இந்த அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் கலாச்சார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தாய்வு சார்ந்த பிரச்சனைகளுக்காக உருவாக்க வேண்டும் பொது சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கள் அதை எவ்வாறு செய்வது நீங்கள் சென்று பொது சுகாதாரம் பாதுகாப்பு ஆகியவற்றைப் படிக்கப் போவதில்லை ஏனெனில் இது ஒரு உயரமான வரிசையாக மாறும் ஆனால் பொதுவாக தொடர்புடைய தரநிலைகள் என்று நீங்கள் அழைப்பதன் மூலம் அவை உரையாற்றப்படுகின்றன இந்த தரநிலைகள் தொழில்முறை சங்கங்களிலிருந்து வரக்கூடும் ஒரு சில பொறியியல் படிப்புகள் பொருத்தமான தரங்களைக் கருதுகின்றன ஆனால் பெரும்பாலான பொறியியல் திட்டங்களில் தரங்களைப் பின்பற்றுவது பொதுவான நடைமுறை அல்ல அதாவது தரத்துடன் செயல்படுவது அதாவது சில தரங்களை பூர்த்தி செய்ய நீங்கள் ஒரு கூறு அல்லது துணை அமைப்பை வடிவமைக்கிறீர்கள் எனவே இது உண்மையான கூறு வடிவமைப்பு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அல்லது அது கூடியிருக்க வேண்டிய வழி மற்றும் பலவற்றில் பிரதிபலிக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தரத்தைப் பின்பற்றுகிறீர்களானால் அதில் பல சிக்கல்கள் உள்ளன கலாச்சார மற்றும் சமூகக் கருத்தாய்வுகளுக்கு பொறியியல் அல்லாத துறைகளிலிருந்து உள்ளீடுகள் தேவைப்படும் மற்றும் செயல்பாட்டில் இல்லாத விவரக்குறிப்புகளில் இணைக்கப்படும் எந்தவொரு தயாரிப்புக்கும் அல்லது அமைப்பிற்கும் செயல்பாட்டு விவரக்குறிப்புகள் உள்ளன மற்றும் செயல்பாட்டில் இல்லாத விவரக்குறிப்புகள் உள்ளன செயல்பாட்டில் இல்லாத என்றால் கொடுக்கப்பட்ட பகுதி அல்லது கொடுக்கப்பட்ட அளவை விட அதிக இடத்தை அது ஆக்கிரமிக்கக்கூடாது அதன் எடை அதிகமாக இருக்கக்கூடாது மேலும் அது சில வண்ணங்களைப் பயன்படுத்தக்கூடாது செயல்பாட்டில் இல்லாத விவரக்குறிப்புகள் மற்றும் அவை அனைத்தும் பல முறை கலாச்சார மற்றும் சமூகக் கருத்திலிருந்தே வரும் என்று சொல்லலாம் PO3 செயல்பாடுகள் யாவை தயாரிப்புகள் மற்றும் செயல்முறைகளின் செயல்பாட்டில் இல்லாததேவைகளை தீர்மானிப்பதில் பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பின் பங்கு மற்றும் கலாச்சார சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கருத்தாய்வுகளைப் புரிந்து கொள்ளுங்கள் வடிவமைக்கப்பட மற்றும் உருவாக்கப்பட வேண்டிய தயாரிப்பு அல்லது செயல்முறைக்கு பொருந்தக்கூடிய தரங்களை அடையாளம் காணவும் விவரக்குறிப்புகள் படி வடிவமைப்பு கூறுகள் மற்றும் துணை அமைப்புகள் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் விவரக்குறிப்புகள் மற்றும் வடிவமைப்போடு தொடங்கவும் வடிவமைக்கப்பட்ட தயாரிப்பு மற்றும் செயல்முறையின் செயல்திறனை சரிபார்க்க சோதனை செயல்முறையை குறிப்பிடவும் அது ஒரு குறிப்பிட்ட தரத்தை பூர்த்தி செய்கிறதா என்று பார்க்கவேண்டும் தயாரிப்பு ஒரு குறிப்பிட்ட தரத்தை பூர்த்தி செய்கிறதா என்று சோதனை செய்யப்படும் ஒரு ஆய்வக பரிசோதனையை நான் வடிவமைக்க முடியுமா தயாரிப்புகள் கூறுகள் மற்றும் செயல்முறைகளின் வடிவமைப்பை ஆவணப்படுத்தவும் ஆவணப்படுத்தல் என்பது ஒரு முக்கிய கற்றல் கருவியாக இருக்கலாம் இப்போது நான்காவது சிக்கலான பிரச்சினைகள் குறித்த விசாரணைகளை நடத்துவது மீண்டும் சரியான முடிவுகளை வழங்க சோதனைகளின் வடிவமைப்பு பகுப்பாய்வு மற்றும் தரவின் விளக்கம் மற்றும் தகவலின் தொகுப்பு உள்ளிட்ட ஆராய்ச்சி அடிப்படையிலான அறிவு மற்றும் ஆராய்ச்சி முறைகளைப் பயன்படுத்தவும் அதில் என்ன அடங்கும் சரியான முடிவுகளை வழங்க ஆராய்ச்சி அடிப்படையிலான அறிவைப் பயன்படுத்துதல் வேண்டும் அது அறிக்கையின் ஒரு பகுதி பெரும்பாலான முக்கிய படிப்புகள் பொதுவாக இத்தகைய கற்றல் அனுபவங்களை வழங்குவதில்லை ஜி மாணவர்களால் புரிந்துகொள்ளக்கூடிய ஒரு ஆய்வுக் கட்டுரைகளின் தொகுப்பு தேவைப்படுகிறது பின்னர் அது குறித்த கேள்விகளை மாணவர்களிடம் முன்வைப்பது அதற்கு நிறைய தயாரிப்பு தேவை படிக்கும் கிளை தொடர்புடைய ஆராய்ச்சி முறைகளைப் புரிந்து கொள்ளுங்கள் எனவே ஒவ்வொரு கிளைக்கும் அதன் சொந்த ஆராய்ச்சி முறைகள் உள்ளன அவற்றைச் சேர்க்க முடியுமா என்பதை பார்க்கவேண்டும் இது சில படிப்புகளில் இணைக்கப்படலாம் இப்போது இதுபோன்ற பயிற்சிகளை குறிப்பாக இளநிலை மட்டத்தில் பெரும்பாலான நிறுவனங்களில் வடிவமைத்து செயல்படுத்துவது கடினமாகிவிடும் எடுத்துக்காட்டாக சோதனைகளை வடிவமைப்பதற்கான ஆராய்ச்சி முறையை சில ஆய்வகங்களில் திறந்த முடிவு சோதனைகள் என்று சொல்லலாம் தரவுகளின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்தின் இந்த ஆராய்ச்சி முறை ஒரு சூழலுடன் தொடர்புடைய கணிசமான அளவிலான தரவுகளின் தொகுப்பு மற்றும் தகவல்களின் தொகுப்புக்கு வழிவகுக்கும் கேள்விகளை முன்வைக்கும் பாடநூல்களில் பொதுவாகக் காணப்படாத தொடர்புடைய தகவல்களால் ஆதரிக்கப்படும் ஏராளமான வழக்கு ஆய்வுகளை நீங்கள் சேகரிப்பதன் மூலம் இந்த விஷயங்களில் பலவற்றை நீங்கள் மீண்டும் அடைய முடியும் தரவுத்தளங்கள் பொருள் அறிவியல் தொடர்பான பாடங்கள் வேதியியல் செயல்முறை மேம்படுத்தல் நானோ தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்கள் மற்றும் சென்சார் வடிவமைப்பு போன்ற பாடங்களில் இத்தகைய சூழலை மிக எளிதாக அடையாளம் காணலாம் இவை சில எடுத்துக்காட்டுகள் ஆனால் எந்தவொரு புதுமையான ஆசிரியரும் இந்த முடிவுகளை பூர்த்தி செய்யும் பிற செயல்பாடுகளைக் காணலாம் PO4 இன் கீழ் மேலும் செயல்பாடுகள் சோதனைகள் கணக்கெடுப்புகள் மற்றும் பொருந்தக்கூடிய தரங்களுக்கு ஏற்ப தரவை சேகரித்தல் ஆகியவை உள்ளன சரியான முடிவுகளை எடுக்க தேவையான கணக்கீடுகள் மற்றும் தரவுக் குறைப்பைச் செய்யுங்கள் முடிவுகளை அறிக்கை முறையில் வழங்குங்கள் எனவே இவை சில முன்மொழியப்பட்ட நடவடிக்கைகள் எந்த வகையிலும் இது முழுமையானது அல்ல எனவே இந்த குறிப்பிட்ட பி வை நிவர்த்தி செய்ய ஆசிரியர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை ஆராய வேண்டும் இறுதியாக PO4 நவீன கருவி பயன்பாடு என்ன சொல்கிறது சிக்கலான பொறியியல் நடவடிக்கைகளுக்கு முன்கணிப்பு மற்றும் மாடலிங் உள்ளிட்ட பொருத்தமான நுட்பங்கள் வளங்கள் மற்றும் மாதிரி பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்கி தேர்ந்தெடுத்து வரம்புகள் பற்றிய புரிதலுடன் பயன்படுத்துங்கள் இது உருவாக்குதல் தொடர்பானது உருவாக்கம் தேர்வு மற்றும் முன்மொழிதல் ஆகியவை முக்கிய சொற்கள் இவை மூன்றும் நவீன பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பக் கருவிகளில் ஈடுபடுத்தபட்டுள்ளது அதாவது அவை உபகரணங்கள் அல்லது ஐடி கருவிகள் போன்ற நவீன பொறியியல் கருவிகளாக இருக்கலாம் இந்த நாட்களில் சில ஐ டி கருவிகள் பல பொறியியல் திட்டங்கள் நன்கு அறிந்தவை எனவே கருவிகளை உருவாக்குவது பல பிரிவுகளாலான குழு திட்டங்கள் மூலமாக மட்டுமே முயற்சிக்க முடியும் தேர்வு என்பது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான வெவ்வேறு கருவிகளை ஒப்பிடும் காகித அளவிலான பயிற்சியாக மட்டுமே இருக்க முடியும் ஏனெனில் ஒப்பிடுவதற்கான அனைத்து கருவிகளிலும் ஒருவருக்கு அணுகல் இல்லாமல் இருக்கலாம் மேலும் பல நிறுவனங்கள் ஏற்கனவே தங்கள் ஆய்வகங்களில் ஐடி கருவிகளை இணைத்துள்ளன ஆனால் நவீன அளவீட்டு மற்றும் சோதனைக் கருவிகள் மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் மிகக் குறைந்த நிறுவனங்கள் மட்டுமே அவற்றை இளங்கலை மட்டத்தில் வழங்க முடியும் ஆனால் இங்கு ஒருவர் மெய்நிகர் ஆய்வகங்கள் பயன்படுத்தி இதற்கு ஒரு வழியை வழங்க முடியும் இப்போது ஒரு சிக்கலான சிக்கலானது என்பது பெரிய எண்ணிக்கையிலான மாறிகள் பரவலாக மாறுபட்ட நேரக் கட்டுப்பாடுகள் கொண்ட நிகழ்வுகள் சத்தம் இருப்பது சுயாதீனமான பல முடிவெடுக்கும் முறைகள் அல்லது பல எதிர்மறை மற்றும் நேர்மறையான பின்னூட்ட சுழல்களைக் கொண்ட அமைப்புகளால் வகைப்படுத்தப்படுகிறது ஒரு சிக்கலான பிரச்சினையின் தன்மையை நாங்கள் இதன் அடிப்படையில் மட்டுமே கூறுகிறோம் இதற்குபின்னர் வருவோம் மேலும் பொதுவாக கடினமான பொறியியல் சிக்கல்களின் நடத்தை பற்றிய முன்கணிப்பை விரிவான உருவகப்படுத்துதலைப் பயன்படுத்தாமல் எளிமையான நிகழ்வுகளில் கூட செய்ய முடியாது எனவே இந்த குறிப்பிட்ட PO ஐ நிவர்த்தி செய்ய உருவகப்படுத்துதல் இப்போது மிக முக்கியமான கருவியாக மாறும் மாடலிங் என்பது பொறியியல் படிப்புகளின் எண்ணிக்கையின் ஒரு பகுதியாக இருந்தாலும் வகுப்பறை மட்டத்திலும் ஆய்வகங்களிலும் உருவகப்படுத்துதலை விரிவாகப் பயன்படுத்தலாம் எனவே இவை சில செயல்பாடுகள் ஒரு வகை பொறியியல் சிக்கல்களுக்கான உருவகப்படுத்துதல் கருவியின் தேவைகளைத் தீர்மானித்தல் வேண்டும் உருவகப்படுத்துதலுக்கான கருவிகளை உருவாக்க வேண்டும் ஒரு திட்டத்தின் மூலம் ஒரு வகை பொறியியல் சிக்கல்களைத் தீர்க்கலாம் மிகவும் செலவு குறைந்த கருவியைத் தேர்ந்தெடுக்கவும் கொடுக்கப்பட்ட பொறியியல் அல்லது தகவல் தொழில்நுட்ப கருவியின் வரம்புகளைப் புரிந்து கொள்ளுங்கள் துறையால் கிடைக்கப்பெற்ற பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கருவிகளைப் பயன்படுத்தவும் எனவே இவை சில PO நடவடிக்கைகள் இப்போது இந்த அலகு கிட்டத்தட்ட முடிவடைந்துள்ளது பணிகள் கடினமான பொறியியல் சிக்கல்களின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்ட உங்களுக்குத் தெரிந்த சூழலில் கடினமான பொறியியல் சிக்கல்களுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுக்கவும் ஆரம்பத்தில் நீங்கள் 250 முதல் 500 சொற்களை எழுதுங்கள் பின்னர் அவை மேலும் விரிவாக்கப்படலாம் நீங்கள் கற்பித்த மற்றும் கற்றுக்கொண்ட படிப்புகளிலிருந்து PO1 PO2 PO3 PO4 மற்றும் PO5 அவற்றுக்கு உங்கள் பார்வையில் இரண்டு எடுத்துக்காட்டு நடவடிக்கைகளை கொடுங்கள் அடுத்த அலகு மீதமுள்ள PO களை அதாவது PO6 முதல் PO 12 வரை உரையாற்றும் அவை பட்டதாரி பொறியாளருக்கு பொருத்தமானவை